இங்கே மற்றுமொரு எடுத்துக்காட்டாக 0 5 மைக்ரோ பேரட் கெப்பாசிட்டர்ருக்கு குறுக்கே உள்ள வோல்டேஜ் கவனிக்கலாம் அதாவது t 0 எனும்போது vt 0 ஆகும் அதே போல் 0 t 1 எனும்போது vt 4t ஆகும் 1 t ∞ எனும்போது 4 e ஆகும் அதாவது t இன் மதிப்பு ஒன்றுக்கும் இன்ஃபினிட்டிக்கும் இடையில் இருக்கும் t ஆனது ஜீரோவை விட குறைவு எனில் vt ஆனது 0 ஓல்ட் ஜீரோவை விட அதிகமாகும் போது இதன் மதிப்பு 4t ஓல்ட் t ஆனது ஒன்றை விட அதிகமாகவும் இன்ஃபினிட்டிக்கு குறைவாகவும் இருந்தால் அதன் மதிப்பு 4e ஆகும் எனவே முதலில் கெப்பாசிட்டர் கரண்ட் பவர் மற்றும் எனர்ஜிக்கான current power and energy டெரிவேஷனை காண வேண்டும் எனர்ஜியை டைம் ஐ பொருத்து வரைய வேண்டும் பின்பு கெப்பாசிட்டர்ல் எனர்ஜி சேமிக்க படும் பொழுது டைமிங் இன்டர்வல்ஐ குறிக்க வேண்டும் மற்றும் கெப்பாசிட்டர் ஆல் எனர்ஜி டெலிவர் செய்யப்படும்போது டைமிங் இன்டகரல்ஐ குறிக்க வேண்டும் மற்றும் ∫ pdt 0 முதல் 1 வரையிலும் மற்றும் 1 முதல் ∞ வரையிலும் கண்டறிய வேண்டும் சமன்பாடு ஐந்திலிருந்து i C dvdt ஆகும் இதில் c இன் மதிப்பு 0 5 மைக்ரோ பேரட் அதாவது 0 510 6 பேரட் ஆகும் எனவே இதில் கொடுக்கப்பட்டுள்ள t இன் ஒவ்வொரு மதிப்புக்கும் Cdvdt என்பதை பயன்படுத்தலாம் முதலில் t0 என்பதற்கு இதன் மதிப்பு ஜீரோ ஆகும் அடுத்ததாக 0 மற்றும்1 க்கும் இடையில் vt 4 t எனவே t ஐ பொறுத்து இதை டெரிவேட் செய்தால் இதன் மதிப்பு 4 ஆகும் இப்போது இந்த 4 ஐ c உடன் பெருக்க வேண்டும் எனவே இது 2 மைக்ரோ ஆம்பியர் ஆகும் ஏனெனில் இங்கே 10 6 உள்ளது மூன்றாவதாக 4e என்று கொடுக்கப்பட்டுள்ளது இப்போது இதை டெரிவேட் செய்தால் இதன் மதிப்பு 2e ஆகும் எனவே பவர் என்பது v i ஆகும் இங்கு t0 எனும்போது v இன் மதிப்பு 0 எனவே இது ஜீரோ வாட் அடுத்ததாக 0t1 எனும்போது v 4 t மற்றும் i 2 மைக்ரோ ஆம்பியர் எனவே இது 8t மைக்ரோ வாட் ஆகும் கடைசியாக vt4e அதேபோல் கரண்ட் i 2e ஆகும் எனவே இதை இரண்டையும் பெருக்குவதன் மூலமாக நமக்கு 8e 2 கிடைக்கிறது இதுவே 1t ∞ என்பதற்கான பவர் ஆகும் c இன் மதிப்பு 0 5×10 6 ஆகும் இங்கு எனர்ஜி ½ cv2 என்பதால் இரண்டாவது விஷயத்தில் t ஆனது 0 முதல் 1 வரை எனர்ஜியானது 4 t 2 மைக்ரோ ஜூல் ஆகும் மூன்றாவது விஷயத்தில் t ஆனது 1 முதல் ∞ வரை எனர்ஜியானது 4e 2 மைக்ரோ ஜூல் ஆகும் இதுதான் எனர்ஜிக்கான மதிப்பு ஆகும் இங்கு படம் 7இல் எனர்ஜி ஃபங்ஷன் பிளட் செய்யப்பட்டுள்ளது முதலில் 4t2 மைக்ரோ ஜூல் இதைப் பார்க்கும்போது இதன் முதல் பகுதியானது 0 முதல் 1 வரை மேல்நோக்கி செல்கிறது இதைப் பார்ப்பதற்கு பேராபோலா போல் தெரிகிறது அடுத்தது 4e 2 மைக்ரோ ஜூல் இது கொஞ்சம் கொஞ்சமாக குறைகிறது இந்த எனர்ஜி பிளாட்டில் x அச்சில் டைம் மற்றும் y அச்சில் எனர்ஜி வரையப்படுகிறது முதல் பகுதியானது 0 முதல் 1 வரை 4t2 மைக்ரோ ஜூல் ஆகும் அடுத்தது 4e 2 மைக்ரோ ஜூல் இது t ஆனது 1 முதல் ∞ வரை ஆகும் இரண்டாவதாக எப்போதெல்லாம் பவர் பாசிட்டிவாக இருக்கிறதோ அப்போதெல்லாம் இந்த கெப்பாசிட்டர் இல் எனர்ஜியானது சேமித்து வைக்கப்படுகிறது அதாவது பவர் பாசிட்டிவ் ஆகும்போது எனர்ஜி சேமிக்கப்படுகிறது இப்போது இந்த பவர் எக்ஸ்பிரஷன்னை பார்க்கலாம் இதில் pன் மதிப்பு 8t மைக்ரோ வாட் என்றால் இது பாசிட்டிவ் அதாவது இங்கு எனர்ஜி சேமிக்கப்படுகிறது இப்போது அடுத்ததாக 1t∞ எனும்போது இது நெகட்டிவ் அதாவது இங்கு எனர்ஜியானது வெளியேறுகிறது எனவே இதிலிருந்து பவர் பாசிட்டிவாக இருக்கும்போது கெபாசிட்டரில் எனர்ஜியானது சேமித்து வைக்கப்படுகிறது அதாவது 0 முதல் 1 செகண்ட் இன்டர்வெல்லில் எனர்ஜியானது சேமித்து வைக்கப்படுகிறது மற்றும் பவர் நெகடிவ் ஆக இருக்கும்போது எனர்ஜியானது கெப்பாசிட்டரால் வெளியேற்றப்படுகிறது அதாவது t1 செகண்ட் எனும்போது எனர்ஜியானது வெளியேற்றப்படுகிறது எனவே அடுத்தது pdtஐ இன்டெகிரெட் செய்ய வேண்டும் முதல் இன்டகரல் கெப்பாசிட்டர் இல் எனர்ஜியை சேமித்து வைப்பதை குறிக்கிறது ஏனெனில் இங்கே பவர் கொடுக்கப்பட்ட 0 முதல் 1 வரை பாசிட்டிவ் ஆக இருக்கும் இங்கு pdt ஆனது கொடுக்கப்பட்டுள்ளது இதில் p v i ஆகும் எனவே இது 8t மைக்ரோ வாட் ஆகும் இது ஒரு செகண்ட் முதல் இன்பினிட்டி வரை இருக்கும் போது எனர்ஜியானது சேமித்து வைக்கப்படுகிறது இரண்டாவது இன்டகரல் 0 முதல் ∞ வரை எனர்ஜி வெளியேறுவதை குறிப்பிடுகிறது இங்கே pdt ஐ அதாவது 8 t ஐ இண்டகிரேட் செய்யும்போது 0 முதல் 1 வரை அதன் மதிப்பு 4 மைக்ரோ ஜூல்ஆகும் மற்றும் 0 முதல் ∞ வரை 8e 2ஐ இண்டகிரேட் செய்யும்போது அதன் மதிப்பு 4 மைக்ரோ ஜூல்ஆகும் எனவே இங்கே எனர்ஜி சேமிக்கபடுவதும் வெளியேற்றப்படுவது சமமாக உள்ளது எனவே டெபாசிட்ருக்கு செல்லும் வோல்டேஜ் டைம் லிமிட் இல்லாமல் அதிகரிக்கும்போது 0 க்கு திரும்புகிறது எனவே ஐடியல் கெப்பாசிட்டர் ஆல் திரும்ப வரும் எனர்ஜி ஆனது சேமிக்கப்பட்ட எனர்ஜி சமமாக இருக்கும் இது நாம் புரிந்து கொள்வதற்கான ஒரு எடுத்துக்காட்டாகும் அடுத்து இண்டக்டர் பற்றி விவாதிக்கலாம் இண்டக்டர் பற்றி விவாதித்த பின்பு ஃபர்ஸ்ட் ஆடர் சர்க்யூட்க்கு செல்லலாம் இண்டக்டர் என்பது ஒரு எலக்ட்ரிக் காம்போனன்ட் அது எலக்ட்ரிக் கரண்டில் ஏற்படும் சிறிய மாற்றத்தையும் எதிர்க்க கூடியதாகும் படம் 18 இல் காட்டப்பட்டுள்ளவாறு இது கோரில் சுற்றி வைக்கப்பட்டுள்ள ஒயர் காயில் ஆகும் இந்த மெட்டீரியல் மேக்னெட்டிக் அல்லது நான்மேக்னெட்டிக் ஆக இருக்கலாம் எனவே இது காயில்வஉண்ட் மற்றும் இது கோர் மெட்டீரியல் ஆகும் இண்டக்டர் இன் நடத்தை மேக்னெட்டிக் பீல்ட் உடன் தொடர்புடைய நிகழ்வை அடிப்படையாகக் கொண்டது மேக்னடிக் ஃபீல்டின் சோர்ஸ் என்பது இயக்கத்திலுள்ள சார்ஜ் அதாவது கரண்ட் dq dt அதாவது கரண்ட் idq dt ஆகும் கரண்ட் ஆனது டைமை பொருத்து மாறினால் அதேபோல் மேக்னெட்டிக் பீல்டும் மாறும் எனவே டைமை பொருத்து மாறக்கூடிய மேக்னடிக் பீல்ட் எந்த ஒரு கண்டக்டரிலும் ஃபீல்டு உடன் தொடர்புடைய வோல்டேஜ் ஐ உண்டாக்குகிறது இண்டக்டன்ஸ் ஆனது வோல்டேஜ் ஐயும் கரண்ட் டைம் தொடர்பு படுத்துகிறது எனவே பொதுவாக v L di dt ஆகும் கரண்ட் ஆனது இண்டக்டர் இன் வழியாக செல்கிறது என்றால் இண்டக்டருக்கு இடையேயான வோல்டேஜ் ஆனது ரேட் ஆஃப் சேஞ்ச் ஆப் கரண்ட்டிர்க்கு நேர்மறையாக இருக்கும் என்பது தெரிகிறது எனவே பேசிவ் சைன் கன்வென்ஷன் ஐ பயன்படுத்தி v L didt எனலாம் எனவே இது சமன்பாடு 20 ஆகும் இதில் L என்பது கான்ஸ்டன்ட் ஆஃப் ப்ரொபோர்சனலிடி இண்டக்டன்ஸ் என்று அழைக்கப்படுகிறது இண்டக்டன்ஸ் இன் யூனிட் ஹென்ட்ரி ஆகும் உண்மையில் இண்டக்டன்ஸ் பிராப்பர்டி என்னவென்றால் மாறக்கூடிய கரண்ட்டிற்கு எதிராக இருக்கும் மற்றும் இது ஹென்ட்ரி யில் அளவிடப்படுகிறது இங்கே படம் 9 தில் இண்டக்டர் சர்க்யூட் மற்றும் பாஸில் சைன் கன்வென்ஷன் காட்டப்பட்டுள்ளது இந்த சிம்பல் ஏர் கோர் இண்டக்டர் ஆகும் இந்த சிம்பல் அயன் கோர் இண்டக்டர் ஆகும் இந்த சிம்பல் வேரியபிள் இண்டக்டர் ஆகும் அயன் கோர் இண்டக்டர் 2 பார் சிம்பலால் குறிக்கப்பட்டிருக்கும் வேரியபிள் இண்டக்டர் 2 பார் மற்றும் ஏரோ சிம்பலால் குறிக்கப்பட்டிருக்கும் எனவே சமன்பாடு 20 ஆனது v L didt ஆகும் இது இண்டக்டர்காண வோல்டேஜ் கரண்ட் ரிலேஷன்ஷிப் ஆகும் மற்றும் படம் 20 அதற்கான வரைபடம் ஆகும் இங்கே இண்டக்டன்ஸ் கரண்ட்க்கு இண்டிபெண்டன்ட் ஆக உள்ளது கெப்பாசிட்டர் ஐ போல அதாவது i cdvdt இண்டக்டர் லீனியர் இண்டக்டர் ஆகும் இண்டக்டர் கரண்ட்டிற்கு இன்டிபென்டன்ட் ஆக இருக்கும் இங்கே y அச்சில் வோல்டேஜ் மற்றும் x அச்சில் didt மற்றும் ஸ்ட்ரைட் லைன் ஆர்ஜின் வழியாக செல்கிறது இந்த ஸ்லோப் ஆனது இண்டக்டர் ஆகும் எனவே இண்டக்டர் கரண்டை பொருத்து இருக்காது எனவே இது லீனியர் இண்டக்டர் ஆகும் இதுதான் வோல்டேஜ் கரண்ட் ரெலேஷன்ஷிப் ஆகும் இப்பொழுது v L didt எனில் di 1L v dt ஆகும் இதனை இன்டகிரேட் செய்தால் I 1L ∞ to t ∫ v dt இது சமன்பாடு 22 ஆகும் கெபாசிட்டர் போலவே இதனை இன்டெகிரெட் செய்வதால் இது 1L to to t ∫ v dt i இது சமன்பாடு 23 ஆகும் இங்கே i என்பது ∞ tt0 காண மொத்த கரண்ட் ஆகும் மற்றும் i ∞ 0 ஆகும் செய்முறையில் i ∞ 0 ஏனென்றால் அவை கடந்த காலத்தில் இண்டக்டரில் மின்னோட்டம் இல்லாத காலமாக இருக்க வேண்டும் எனவே பிராக்டிக்கலாக இண்டக்டரில் பவர் ஆனது p v I எனவே இண்டக்டரில் டெலிவரி ஆகும் பவர் ஆனது p vi L didt i ஆகும் இண்டக்டர்ல் உள்ள எனர்ஜியானது w ∞ to t ∫ pdt ∞ to t ∫ L didt i dt ஆகும் இதனை இன்டெகிரெட் செய்தால் ½ Li 2 ½ Li 2 ∞ கிடைக்கும் இது சமன்பாடு 25 ஆகும் இங்கே i ∞ 0 என்பதால் w½ Li 2 ஆகும் சமன்பாடு 20தில் கெப்பாசிட்டர் போல இண்டக்டரின் முக்கிய ப்ராப்பர்ட்டீஸ் குறிப்பிடப்பட்டுள்ளது அதாவது கரண்ட் கான்ஸ்டன்ட் ஆக இருக்கும் பொழுது இண்டக்டர் குறுக்கே உள்ள வோல்டேஜ் 0 ஆகும் didt 0 இப்பொழுது இண்டக்டர் dc க்கு ஷார்ட் சர்க்யூட் போல செயல்படும் இரண்டாவது இண்டக்டர் வழியாக செல்லும் கரண்ட் ஆனது உடனடியாக மாறாது சமன்பாடு 20ன் படி ஒரு இண்டக்டர்க்கு கரண்டில் ஒரு இடைவிடாத மாற்றத்திற்கு எல்லையற்ற வோல்டேஜ் தேவைப்படுகிறது ஆனால் இது சாத்தியமில்லை எனவே இண்டக்டர் கரண்டின் திடீர் மாற்றத்தை எதிர்க்கிறது எடுத்துக்காட்டாக இண்டக்ரில் செல்லும் கரண்ட் ஆனது எடுக்கும் வடிவத்தை படம் 21 a இல் காணலாம் படம் 21 b இல் அந்த வடிவம் எடுக்க முடியாது இந்த வகையான இண்டக்டர்கான மாற்றம் இந்த படத்தில் காட்டப்பட்டுள்ளது மற்றும் இங்கே உள்ள படத்தில் இந்த மாற்றமானது நேரடியாக 0 க்கு செல்கிறது இது உண்மையில் முடியாத ஒன்றாகும் எனவே இந்த வகையான மாற்றம் முடியாத ஒன்று எனவே இண்டக்ரில் கரண்ட் செல்ல அனுமதிப்பதில்லை எனவே இந்த திடீர் மாற்றமானது இண்டக்ரில் முடியாத ஒன்றாகும் எப்படி இருந்தாலும் இண்டக்டருக்கு குறுக்கே உள்ள வோல்டேஜில் திடீர் மாற்றம் ஏற்படும் ஐடியல் இண்டக்டர் எனர்ஜியை டிசிபேட் dissipate செய்வதில்லை இண்டக்ரில் சேமிக்கப்பட்டுள்ள எனர்ஜியை பின்னர் பெறலாம் எனர்ஜி சேமிக்கப்படும் பொழுது சர்க்யூட்டில் இருந்து பவர் எடுக்கப்படுகிறது மற்றும் சேமிக்கப்பட்ட எனர்ஜி திரும்ப பெறப்படும் பொழுது சர்க்யூட்க்கு பவர் டெலிவரி செய்யப்படுகிறது எனவே நடைமுறையில் அல்லாத மற்றும் ஐடியல் அல்லாத இண்டக்டரில் குறிப்பிடத்தக்க ரெஸிஸ்டிவ் காம்போனெண்ட் இருந்தால் அந்த இண்டக்டர் கண்டக்டிங் மெட்டீரியல் ஆன காப்பர் ஆல் செய்யப்பட்டிருக்கும் மற்றும் இதில் கண்டக்டிங் காயிலுக்கு இடையில் கெப்பாசிட்டிவ் கப்ளிங் இருப்பதால் வைண்டிங் கெபாசிட்டர் உள்ளது எனவே இதில் ரெசிஸ்டன்ஸ் மற்றும் கெப்பாசிட்டர் உள்ளது எனவே இதுதான் பிராக்டிகல் இண்டக்டர்காண சர்க்யூட் ஆகும் இதில் R w என்பது இண்டக்டிவ் காயில்ன் ரெசிஸ்டன்ஸ் ஆகும் Cw என்பது வைண்டிங் இடையேயான கப்ளிங் கெப்பாசிட்டர் ஆகும் Cw என்பது இண்டக்டர்கான கப்ளிங் கெபாசிட்டர் ஆகும் ஆனால் Rw மற்றும் Cw இவை இரண்டும் நிராகரிக்கப்படும் எனவே இண்டக்டர் மட்டுமே கருத்தில் கொள்ளப்படும் சில நேரங்களில் ரெசிஸ்டர் மற்றும் கெபாசிட்டர் கருத்தில் கொள்ளப்படும் படம் 22 இல் காட்டியுள்ளபடி Rw வைண்டிங் ரெசிஸ்டன்ஸ் மற்றும் Cw வைண்டிங் டெபாசிட் ஆகும் Rw ரெசிஸ்டன்ஸ் இருப்பதால் இந்த இண்டக்டர் எனர்ஜி சேமிப்பு டிவைஸ் ஆகவும் எனர்ஜி டிசிபேஷன் டிவைஸ் ஆகவும் செயல்படுகிறது இண்டக்டர் இல் உள்ள சேமிக்கப்பட்ட எனர்ஜி வெப்பமாக வெளியேறுகிறது Rw மற்றும் Cw மிகவும் குறைவான மதிப்பு என்பதால் இது நிராகரிக்கப்படும் அடுத்து தொடர் மற்றும் இணையான இண்டக்டர் பற்றி விவாதிக்கலாம் இந்த சர்க்யூட் தொடர் இணைப்பில் இணைக்கப்பட்ட N இண்டக்டர் ஆகும் வோல்டேஜ் v இங்கு உள்ளது L1 L 2 L 3 L N ஆகியவை சீரியஸ் ஆக இணைக்கப்பட்டுள்ளது கரண்ட் i ஆனது இதன் வழியாக செல்கிறது மற்றும் L1 க்கு இடையேயான வோல்டேஜ் V1 மற்றும் L2 க்கு இடையேயான வோல்டேஜ் V2 மற்றும் L N க்கு VN ஆகும் இதுதான் N இண்டக்டருக்கான சீரிஸ் கனெக்சன் ஆகும் இங்கே KVL ஐ பயன்படுத்தலாம் இதன்மூலம் v v 1 v 2 v N என்று எழுதலாம் இதனை சமன்பாடு 27 என்று எடுத்துக்கொள்வோம் அல்லது இதை v L 1 didt L 2 didt L 3 didt L N didt எனலாம் இதில் L1L2L3 ஆகியவற்றை பொதுவாக எடுத்துக் கொள்ளலாம் அவ்வாறு எடுத்தால் v L eq didt ஆகும் இதை சமன்பாடு 28 என்று கொள்வோம் இதில் L L 1 L 2 L 3 L N ஆகும் இதை சமன்பாடு 29 என்று எடுத்துக் கொள்வோம் சமன்பாடு 24 இல் சீரிஸ் இண்டக்டருக்கான ஈக்விவலெண்ட் காட்டப்பட்டுள்ளது இண்டக்டர் ஆனது ரெசிஸ்டன்ஸ் சீரியஸாக உள்ளது போல் உள்ளது R1 R2 R3 ஆகிய ரெசிஸ்டன்ஸ் சீரியஸாக உள்ள போது அதை கூட்டலாம் அதேபோல் தான் இங்கு இண்டக்டரிலும் கூட்ட வேண்டும் இதுதான் ஈக்விவலெண்ட்சர்க்யூட் மற்றும் L eq L 1 L 2 L 3 எனவே இண்டக்டர் சீரியஸாக இருப்பது ரெசிஸ்டர் சீரியஸாக இருப்பது போன்றே இருக்கும் படம் 25 இல் கட்டப்பட்டுள்ள படி N இண்டக்டர் பேரலல் கனெக்சனில் உள்ளது என்று கருதுவோம் மற்றும் இந்த இண்டக்டருக்கு இடையே ஒரே மாதிரியான வோல்டேஜ் தான் உள்ளது இது வோல்டேஜ் மற்றும் L 1 L 2 L 3 L N ஆகிய இண்டக்டர் பேரலல் ஆக இணைக்கப்பட்டுள்ளது மற்றும் கரண்ட் i ஆனது இதன் வழியாக செல்கிறது i1 i2 i3 ஆகிய கரண்ட் இண்டக்டர் 1 இண்டக்டர் 2 வழியாக செல்கிறது எனவே KCL ஐ பயன்படுத்தினால்i i1 i2 iN ஆகும் இங்கு i i1 i2 i3 i N மற்றும் i1 1L1 t0 to t ∫v dt i1 t ஆகும் இது இனிசியல் இண்டக்டர் கரன்ட் ஆகும் இதுபோலவே 1L 2 t0 to t ∫v dt i 2 t மற்றும் 1L N t0 to t ∫v dt i N t இங்கே அனைத்தையும் ஒன்று சேர்த்து எழுதினால் i 1L1 1L2 iN ஆகும் எனவே i Leq t0 to t ∫v dt i ஆகும் இங்கே 1 L eq 1L 1L 2 1L 3 1LN இது ரெசிஸ்டன்ஸ் பேரலல் இருப்பது போன்றதாகும் அதாவது 1 R eq 1R 1 1R 2 1R 3 1 RN ஆகும் மற்றும் i t i 1 t i 2 t i N t ஆகும் அடுத்து இதற்கான எடுத்துக்காட்டுகளைக் காணலாம் இங்கு 0 01 ஹென்றி இண்டக்டர்ல் செல்லும் கரண்ட் i 5t e 10t ஆம்பியர் ஆகும் இங்கே இண்டக்டர் குறுக்கே இருக்கும் வோல்டேஜ் மற்றும் இதில் உள்ள எனர்ஜியை கண்டறியவேண்டும் இங்கே v L didt ஆகும் இங்கே கரண்டை டெரிவேட்டிவ் செய்தால் அது 0 05 e 10t 0 05 t e 10t ஆகும் எனவே வோல்டேஜ் ஆனது 0 05 e 10t ஆகும் மற்றும் எனர்ஜியானது ½ Li 2ஆகும் எனவே எனர்ஜியானது ½ Li 2 ½ 0 0125t2 e 20t 0 125 t2 e 20 ஜூல் ஆகும் இது ஒரு சின்ன எடுத்துக்காட்டாகும் அடுத்தது v 30 t 2 t 0 வை விட அதிகமாக இருக்கும் போதும் v 0 t 0 வை விட குறைவாக இருக்கும் போதும் 5 மில்லி ஹென்ரி இண்டக்டர் வழியாக செல்லும் கரண்டை கண்டறிய வேண்டும் மேலும் t ஆனது 0 வுக்கும் 0 5 வுக்கும் இடையில் இருக்கும்போது சேமிக்கப்படும் எனர்ஜி கண்டுபிடிக்க வேண்டும் மேலும் i 1 L t0 to t ∫v dt i t என்பது நமக்குத் தெரிந்ததே இங்கே L 5 மில்லி ஹென்றி அதாவது 5 10 3 ஆகும் மற்றும் v 30 t 2 எனவே i 1 5 10 3 t0 to t ∫ 30 t 2 dt i ஆகும் இங்கே i 0 ஆகும் எனவே இது 2000 t 3 ஆம்பியர் ஆகும் மற்றும் பவர் p v i அதாவது 30 t 2 2000 t 3 6 104 t5 ஆகும் மற்றும் இங்கே சேமிக்கப்படும் எனர்ஜியை 0 முதல 0 5 வரை கண்டறிய வேண்டும் எனவே 0 to 0 5 ∫ pdt 6 10 4 t 5 ஆகும் இதனை இண்டெகிரேட் செய்து மதிப்பை பிரதி இட்டால் w 156 25 ஜூல்ஆகும் அடுத்ததாக படம் 26இல் ஒரு எளிய சர்க்யூட் கொடுக்கப்பட்டுள்ளது dc கண்டிஷன் இன் கீழ் IVcVL ஆகியவற்றை கண்டுபிடிக்கவும் மற்றும் கெப்பாசிட்டர் மற்றும் இண்டக்டரில் சேமித்து வைக்கப்பட்டுள்ள எனர்ஜியை கண்டறியவும் இது i இது Vc மற்றும் இது வோல்டேஜ் VL மேலும் கெப்பாசிட்டர் மற்றும் இண்டக்டரில் சேமித்து வைக்கப்பட்டுள்ள எனர்ஜியை கண்டறியவும் dc கண்டிஷன் இன் கீழ் என்பது கேள்வியாகும் dc கெப்பாசிட்டிருக்காக இந்த கெப்பாசிட்டர் ஆனது ஓபன் சர்க்யூட் உடன் ரீப்ளேஸ் செய்யப்படுகிறது dc கண்டிஷன் இண்டக்டர் ஆனது ஷார்ட் சர்க்யூட் ஆக இருக்க வேண்டும் எனவே இந்த இண்டக்டர் ஷார்ட் சர்க்யூட் ஆகும் அதாவது இந்த 3 ஓம் ரெசிஸ்டன்ஸ் வழியாக எந்த கரண்டும் செல்வதில்லை ஏனெனில் இது ஓபன் சர்க்யூட் எனவே இதன் வழியாக கரண்ட் செல்லாது எனவே i ஆனது 415 ஓம் மற்றும் 10 ஓல்ட் எனவே இது 105 அதாவது i 2 ஆம்பியர் இதே கண்டிஷனில் சிம்பிள் சீரிஸ் சர்க்யூட்டில் கரன்ட் எதுவும் செல்லாது இங்கே i iL ஆகும் எனவே i iL 2 ஆம்பியர் Vc என்பது கெப்பாசிட்டிருக்கு இடையேயான வோல்டேஜ் ஆகும் மற்றும் இதன் வழியாக கரண்ட் செல்வதில்லை எனவே இது Vc மேலும் இதன் வழியாக செல்லும் கரண்ட் i L ஆகும் ஆகவே v C 1 i L மற்றும் i L 2 ஆம்பியர் எனவே Vc 2 வோல்ட் ஆகும் எனவே இதிலிருந்து Vc 2 வோல்ட் ஆகும் மேலும் கெப்பாசிட்டர் இல் சேமித்து வைக்கப்பட்டுள்ள எனர்ஜி Wc ½ C vC2 இதில் C என்பது 0 1×10 6 பேரட் ஆகும் ஏனெனில் இது 0 1மைக்ரோ பேரட் ஆகும் மற்றும் Vc 2 வோல்ட் எனவே இதிலிருந்து இது 0 2 மைக்ரோ ஜூல் ஆகும் இதேபோல் இண்டக்டர் ஆனது ½ L i 2 ஆகும் எனவே இது 12 ×0 2×10 3×22 ஆகும் எனவே WL 0 4 மில்லி ஜூல் ஆகும் எனவே இதுதான் இண்டக்டரில் சேமித்து வைக்கப்பட்ட எனர்ஜி ஆகும் அடுத்ததாக ஒரு எளிதான உதாரணத்தை பார்க்கலாம் இந்தப்படத்தில் i 2 e 10t மில்லி ஆம்பியர் இனிசியல் கண்டிஷனில் i 1மில்லிஆம்பியர்என்றுகொடுக்கப்பட்டுள்ளது இதில் i1 v v2 i1 v1 i2ஆகியவற்றை கண்டுபிடிக்கவும் இதுதான் கொடுக்கப்பட்டுள்ள அந்த சர்க்யூட் இதில் உள்ள இரண்டு இண்டக்டரும் பேரலல் ஆக உள்ளது எனில் அதாவது இந்த இண்டக்டர் மற்றும் இந்த இண்டக்டர் இவை இரண்டும் பேரலல் எனில் அதன் ஈக்விவலெண்ட் இண்டக்டன்ஸ் ஆனது 4×12412 ஆகும் எனவே இதன் மதிப்பு 3 ஹென்ரி ஆகும் இங்கு 2 ஹென்றி ஆனது சீரியசாக இணைக்கப்பட்டுள்ளது ரெசிஸ்டன்ஸ் சீரியஸ் மற்றும் பேரலல் இருக்கும் போது எவ்வாறு கண்டுபிடிக்க வேண்டுமோ அதே போல் தான் இண்டக்டருக்கும் கண்டறிய வேண்டும் இங்கு 2 ஹென்றி ஆனது 3 ஹென்றி உடன் சீரியஸாக உள்ளது எனவே இதன் ஈக்விவலெண்ட் ஆனது 23 5 ஹென்றி ஆகும் இதில் i 2 e 10t மற்றும் i2 1 மில்லி ஆம்பியர் கொடுக்கப்பட்டுள்ளது இப்போது t0 என்று எடுத்துக் கொண்டால் i 0 2 1 எனவே 1 மில்லி ஆம்பியர் ஆகும் இந்த நோடில் KCL ஐ பயன்படுத்தினால் i0 i1 i2 என்று எழுதலாம் இதில் ஒன்று கொடுக்கப்பட்டுள்ளது மற்றும் i0 என்பதை கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது எனவே இதனை எளிதாக கண்டறியலாம் அதாவது i 1 மற்றும் i2 1 ஆம்பியர் எனவே இனிஷியல் கண்டிஷனில் இனிசியல் கரண்ட் i1 2 ஆம்பியர் ஆகும் இப்போது இந்த கால்குலேஷன் படி Leq ஆனது 2412412 இதிலிருந்து இதன் மதிப்பு 5 ஹென்றி ஆகும் இப்பொழுது ஈக்விவலெண்ட் சர்க்யூட் வரைந்தால் இது v ஆகும் மற்றும் இது ஈக்விவலெண்ட் இண்டக்டன்ஸ் ஆகும் எனவே L eq 5 இங்கே v Leq didt ஆகும் மற்றும் i2 e 10t எனவே இதை டெ ரிவேட் செய்தால் vt 50e 10t மில்லி வோல்ட் ஆகும் எனவே வோல்டேஜ் v1t L didt இதில் L என்பது 2 ஹென்றி அதாவது v1t என்பது 2 ஹென்றிக்கு குறுக்கே உள்ள வோல்டேஜ் ஆகும் எனவே இது 2 didt எனலாம் இதனை பிரதி இடுவதால் நமக்கு v1t 20e 10t என்று கிடைக்கும் v v 1 v 2 என்பதால் இப்போது v2 ஐ கண்டு பிடிக்க வேண்டும் v2 ஆனது இதற்கு இடையேயான வோல்டேஜ் KVL பயன்படுத்தினால்v v 1 v 2 எனவே இதிலிருந்து v 2 v 2 t vt v 1 t என்று எழுதலாம் இதில் vt 50e 10t மற்றும் v1t 20e 10t ஆகியவை கண்டுபிடிக்கப்பட்டுள்ளன எனவே இதனை பிரதி இடுவதன் மூலமாக இதன் மதிப்பு 30e 10t மில்லி வோல்ட் ஆகும் இதனை இண்ட கிரேட் செய்து இதை தீர்த்தால் i1 2 75 0 75 e 10t மில்லி ஆம்பியர் ஆகும் இதேபோல் i2 ஆனது 112 0 to t ∫v2 i2 3012 0 to t ∫e 10 t dt ஆகும் இதனை இண்ட கிரேட் செய்து இதை தீர்த்தால் i2 0 75 0 25 e 10t மில்லி ஆம்பியர் ஆகும் இதோடு இண்டக்டர் கெப்பாசிட்டர் டாபிக் முடிகிறது மற்றும் எடுத்துக்காட்டு 1 மற்றும் 2 இங்கே கொடுக்கப்பட்டுள்ளது இந்த எடுத்துக்காட்டு ஒன்றுக்காக எல்லாமே இங்கே கொடுக்கப்பட்டுள்ளது மற்றும் இதற்கான பதிலும் கொடுக்கப்பட்டுள்ளது இதனை நீங்கள் செய்து பார்க்கலாம் இங்கு ஒரே ஒரு கணக்கு கொடுக்கப்பட்டுள்ளது அதனை நீங்கள் செய்து பார்க்கலாம்